நாம் இப்போது எ ஸ்டார் அல்காரிதம்ஸைபார்க்கிறோம் ஹீரிஸ்டிக் செயல்பாடு இலக்கின் தூரத்தை குறைத்து மதிப்பிட்டு ஒவ்வொரு விளிம்பிலும் செலவு இருந்து இது சில சிறிய மதிப்பு எப்சிலனை விட அதிகமாக மேலும் வரையறுக்கப்பட்ட கிளைகளும் இருந்தால் அல்காரிதம்ஸ் ஏற்றுக்கொள்ளத்தக்கது என்பதைக் சென்ற வகுப்பில் கண்டோம் இரண்டு நோடுகள் இருந்தால் அவற்றின் இரண்டு ஹூரிஸ்டிக் செயல்பாடுகள் என்றால் அவற்றில் ஒன்று மற்றொன்றை விட அதிக தகவல்களைத் தருகிறது அதாவது n இன் h 2 என்பது n இன் h 1 ஐ விட பெரியது ஒவ்வொரு n க்கும் பின்னர் h 2 அல்லது 2 நட்சத்திரத்தைப் பயன்படுத்தும் h 2 அல்லது 2 நட்சத்திரத்தைப் பயன்படுத்தும் அல்காரிதம்ஸ் 2 சிறிய சர்ச் ஸ்பேஸை ஆராயும் என்று நாம் கூறினோம் நீங்கள் பின்வருமாறு சித்தரிக்க முடிந்தால் இது தொடக்க நோடு மற்றும் இது கோல் நோடு பின்னர் ஒரு அல்காரிதம் இது போன்ற ஒன்றை தேடும் மற்ற அல்காரிதம்ஸ் இது போன்ற ஒன்றை தேடும் எனவே இது h 2 ஆக இருக்கும் இது h 1 ஆக இருக்கும் இதைத்தான் நாம் எதிர்பார்க்கிறோம் மேலும் தகவலறிந்த ஹீரிஸ்டிக்செயல்பாடு இலக்கை நோக்கி அதிக கவனம் செலுத்தப்படும் எனவே இது இலக்கிலிருந்து குறைவாக தொலைவில் தேடும் அதேசமயம் பிரான்ச் அண்டு பாண்டு தேடுவது அந்த நீளத்தை சுற்றி முழு வட்டமாக இருந்திருக்கும் எனவே உண்மையில் ஒரு ஹீரிஸ்டிக்செயல்பாட்டைப் பயன்படுத்துவது இலக்கை நோக்கி ஒரு தேடலை மையமாகக் கொண்டுள்ளது மற்றும் அதிக தகவலறிந்த ஹீரிஸ்டிக் செயல்பாடு இலக்கை நோக்கி அதிக கவனம் செலுத்துகிறது அதாவது குறுகிய மற்றும் மிக குறுகிய தேடல் செய்கிறது ஒரு சரியான ஹீரிஸ்டிக்செயல்பாட்டுடன் தேடல் ஒரு பாஸாக மட்டுமே இருக்கும் துரதிர்ஷ்டவசமாக நம்மிடம் சரியான ஹீரிஸ்டிக்செயல்பாடுகள் இல்லை எனவே முடிந்தவரை நல்ல செயல்பாடுகளைத் தேட முயற்சிக்கிறோம் அதாவது ஹீரிஸ்டிக் மதிப்பு முடிந்தவரை அதிகமாக இருக்க வேண்டும் ஆனால் அது உகந்த மதிப்பின் அளவைக் கடக்கக் கூடாது குறிப்பாக உதாரணமாக 8 வது புதிரில் 8 மற்றும் 5 இரண்டு ஓடுகள் இருந்தால் அவை தலைகீழாக மாற வேண்டும் 5 மற்றும் 8 இங்கே உள்ளன ஆனால் அவை 8 மற்றும் 5 க்கு பதிலாக 5 மற்றும் 8 ஆக இருக்க வேண்டும் பின்னர் நாம் பார்த்த செயல்பாடுகளில் ஒன்று எத்தனை ஓடுகள் இடத்திற்கு வெளியே உள்ளன என்பதைக் கணக்கிடுங்கள் இந்த விஷயத்தில் இரண்டு ஓடுகள் வெளியே உள்ளன 8 மற்றும் 5 இரண்டும் இடத்திற்கு வெளியே உள்ளன நாம் பார்த்த மற்ற செயல்பாடு மன்ஹாட்டன் தூர செயல்பாடு ஆகும் எனவே உங்களுக்கு ஒரு படி தேவை என்று கூறியது உண்மையில் ஒரு ஹீரிஸ்டிக் செயல்பாட்டைப் பயன்படுத்துவது இலக்கை நோக்கி ஒரு தேடலை மையமாகக் கொண்டுள்ளது மற்றும் அதிக தகவலறிந்த ஹீரிஸ்டிக் செயல்பாடு இது ஒரு இலக்கை நோக்கி அதிக கவனம் செலுத்துகிறது அதாவது தேடல் குறுகியதாகவும் மேலும் குறுகியதாகவும் மாறும் ஒரு சரியான ஹீரிஸ்டிக் செயல்பாட்டுடன் தேடல் ஒரு பாஸாக மட்டுமே இருக்கும் துரதிர்ஷ்டவசமாக நம்மிடம் சரியான ஹீரிஸ்டிக் செயல்பாடுகள் இல்லை எனவே முடிந்தவரை நல்ல செயல்பாடுகளைத் தேட முயற்சிக்கிறோம் அதாவது ஹீரிஸ்டிக் மதிப்பு முடிந்தவரை அதிகமாக இருக்க வேண்டும் ஆனால் அது உகந்த மதிப்பின் அளவைக் கடக்கக் கூடாது குறிப்பாக உதாரணமாக 8 வது புதிரில் 8 மற்றும் 5 என்ற இரண்டு ஓடுகள் இருந்தால்அவை தலைகீழாக மாற வேண்டும் முழு சூழ்நிலையிலும் சொல்லலாம் 5 மற்றும் 8 இங்கே உள்ளன ஆனால் அவை 8 மற்றும் 5 க்கு பதிலாக 5 மற்றும் 8 ஆக இருக்க வேண்டும் பின்னர் ஒரு வழி நாம் பார்த்த செயல்பாடுகளில் ஒன்று எத்தனை ஓடுகள் இடம் பெறவில்லை என்பதைக் கணக்கிடுங்கள் இந்த விஷயத்தில் இரண்டு ஓடுகள் இடம் பெறவில்லை 8 மற்றும் 5 இரண்டும் இடத்திற்கு வெளியே உள்ளன நாங்கள் பார்த்த மற்ற செயல்பாடு மன்ஹாட்டன் தூர செயல்பாடு ஆகும் இது இந்த நிலைக்கு 8 ஐ எடுக்க உங்களுக்கு ஒரு படி தேவை என்றும் இந்த நிலைக்கு 5 ஐப் பெற நீங்கள் ஒரு படி எடுப்பீர்கள் என்றும் கூறினார் எனவே செலவு 2 ஆக இருக்கும் அல்லது இந்த இரண்டு ஓடுகளின் மீறல் அடிப்படையில் இரண்டு ஆகும் இப்போது இந்த 8 புதிர் விஷயத்தை நீங்கள் தீர்த்திருந்தால் அவற்றை நீங்கள் பரிமாறிக்கொள்ள முடியாது என்பது உங்களுக்குத் தெரியும் Refer Time 0448 நீங்கள் இரண்டு ஓடுகளின் நிலையை பரிமாறிக் கொள்ள விரும்பினால் நீங்கள் இயக்கத்தைப் பற்றி சில சுற்றுகள் செய்ய வேண்டும் எனவே அதற்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மதிப்பைச் சேர்க்க வேண்டும் சுமார் 7 முதல் 8 ஆண்டுகளுக்கு முன்பு யாரோ இதுபோன்ற விஷயங்களை எண்ணுவதற்கான ஹீரிஸ்டிக் செயல்பாட்டை மேம்படுத்தினர் அவை சரியான வரிசையில் ஆனால் தவறான முறையில் உள்ளன பின்னர் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையைச் சேர்க்கிறீர்கள் மேலும் அந்தத் தேடலானது பெரிய சிக்கலுக்கு மிக விரைவாக உகந்த தீர்வைக் 15 புதிர் மற்றும் 24 புதிர்களுக்கு முக்கியமாக கண்டுபிடிக்க முடிந்தது அதாவது இப்போது இன்று நாம் மற்ற பண்புகளைப் பார்க்க விரும்புகிறோம் இரண்டு நோடுகளைக் கருத்தில் கொள்ளுங்கள் இலக்கு நோடுக்கு சில பாதையையும் பாதையில் இரண்டு நோடுகள் m மற்றும் n ஐயும் கருதுகிறோம் Refer Time 0448 சர்ச் ஸ்பேஸில் இதுபோன்ற ஏதேனும் இரண்டு நோடு களை நீங்கள் எடுத்துக் கொண்டால் அவை h of m minus h of n பண்பை பூர்த்திசெய்தால் அந்த m இன் மைனஸ் h m இன் k ஐ விடக் குறைவாக அல்லது சமமாக இருக்கும் ஒரு பொருளில் இதை நீங்கள் சிந்திக்கலாம் ஒவ்வொரு விளிம்பின் விலையையும் குறைத்து மதிப்பிடலாம் இது இலக்கின் பாதையில் உள்ளது எனவே h இன் m இது m இலிருந்து குறிக்கோளுக்கு ஒரு மதிப்பீடு என்று கூறுகிறது h இன் n என்பது n முதல் குறிக்கோள் வரையிலான மதிப்பீடு என்றும் h இன் m கழித்தல் h இன் அர்த்தம் m முதல் n வரையிலான விளிம்பு செலவின் மதிப்பீடாகும் இது உண்மையான h செலவை விட குறைவாக இருந்தால் ஏதோவொரு வகையில் இது ஒவ்வொரு விளிம்பு செலவையும் குறைத்து மதிப்பிடுவதாக நாம் சொல்கிறோம் இந்த நிபந்தனை நிலைத்தன்மையின் மோனோடோன் என்று அழைக்கப்படுகிறது மேலும் நாம் காட்ட விரும்புவது என்னவென்றால் இந்த நிபந்தனை திருப்தி அடைந்தால் அது ஹியூரிஸ்டிக் செயல்பாட்டின் பண்பு என்று பொருள் ஒரு ஹூரிஸ்டிக் செயல்பாடு இந்த பண்பு எந்த இரண்டு நோடுகளுக்கு திருப்தி அளிக்கிறது இது இது போன்று இணைக்கப்பட்டுள்ளது எ ஸ்டார் சில n நோடு ஐ எடுக்கும் ஏனென்றால் ஏற்கனவே n க்கு உகந்த பாதையை கண்டுபிடித்துள்ளது நீங்கள் அதைக் காட்ட விரும்புகிறீர்கள் நீங்கள் அதை ஒரு கணத்தில் செய்வீர்கள் முதலில் இது என்ன சொல்கிறது என்பதைப் பார்ப்போம் இதன் உட்பொருள் என்ன உண்மை என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட நிபந்தனையின் கீழ் ஹீரிஸ்டிக் செயல்பாடு மோனோடான் அல்லது கன்சிஸ்டன்ஸி கண்டிஷன் என்று அழைக்கப்படும் நிலையை திருப்தி படுத்துகிறது இது திருப்தி அடைந்தால்இந்த ப்ராபர்ட்டி திருப்திப்படுத்துகிறது என்று ஹூரிஸ்டிக்செயல்பாடு சொன்னால் அந்த எ ஸ்டார் பயன்படுத்தும் அல்காரிதம்ஸ் அந்த ஹூரிஸ்டிக் செயல்பாட்டை பயன்படுத்துகிறது அது எப்பொழுதெல்லாம் எந்த ஒரு n நோடை தேர்ந்தெடுத்தாலும் தேர்ந்தெடுப்பது என்றால் அது சில திறந்ததை தேர்ந்தெடுக்கும் இது ஏற்கனவே n க்கு உகந்த பாதையைக் கண்டறிந்துள்ளது நம்முடைய அல்காரிதம்ஸில் இதன் உட்பொருள் என்ன என்று நீங்கள் பார்த்தால் நீங்கள் எ ஸ்டார் அல்காரிதம்ஸை பற்றி நினைத்தால்இது ஒரு நோடை தேர்ந்தெடுத்த பிறகு அது ஒரு இலக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அது ஒரு இலக்கு இல்லாவிட்டால் அது மூன்று வகையான அதன் குழந்தைகளை உருவாக்குகிறது புதிய நோடுகள் அல்லது திறந்த அல்லது மூடியிருக்கும் நோடுகள் சரிபார்த்து மூடிய நோடுகளுக்கு மேலும் ஒரு சிறந்த பாதையைக் கண்டறியும் இது ஒரு சிறந்த பாதையைக் கண்டறிந்தால் அந்த முன்னேற்றத்தை அதன் குழந்தைகளுக்கு தெரியப்படுத்தும் எனவே இந்த அறிக்கையின் பயன்பாடு இந்த அறிக்கை உண்மையாக இருந்தால் அது ஒரு நோடு மூடியிருக்கும் தருணத்தில் அது ஏற்கனவே ஒரு அதற்கான உகந்த பாதை சிறந்த பாதையைக் கண்டறிந்துள்ளது அதாவது நீங்கள் அந்த பாதையை மாற்றியமைக்க வேண்டும் எனவே அந்த திருத்தச் செயல்பாட்டின் மூன்றாம் கட்டதில் நாம் விலகிச் செல்ல முடியும் நோடு மூடப்பட்டிருந்தால் அதற்கான உகந்த செலவு உங்களிடம் உள்ளது என்பதை நீங்கள் காண்பிக்க முடியும் நிச்சயமாக இது நிறைய சேமிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டிய இந்த பிரச்சாரத்தை அடுத்தது அடுத்த வகுப்புகளில் பார்ப்போம் இது சில வகுப்புகளில் ஸ்பேஸில் சேமிக்க முடியும் அல்காரிதம்ஸ்களை வடிவமைக்க அனுமதிக்கிறது என்பதை நீங்கள் காண்பீர்கள் இப்போது இந்த பண்பை நிரூபிக்க முயற்சிப்போம் நாம் என்ன சொல்கிறோம் திறந்த பட்டியலிலிருந்து நோடு n ஐ எடுக்கும்போது அந்த இடத்தில் g of n equal to g star of n இது உகந்த மதிப்பு இந்த நிபந்தனையை நாம் h of n is less than equal to plus h of n என்று மீண்டும் எழுதலாம் நான் அந்த பக்கத்திற்கு n இன் h ஐ எடுத்துக்கொள்வேன் பின்னர் நான் g மதிப்புகளை பிளஸ் m இன் g சேர்க்க முடியும் எனவே நான் இந்த m இன் g இருபுறமும் சேர்க்க முடியும் அதே மதிப்பை நான் இருபுறமும் சேர்க்கிறேன் அதனால் விஷயங்களை மாற்ற முடியாது ஆனால் இது m இன் g நீங்கள் உருவத்தைப் பார்த்தால் g of m and k of m equal to g of n இதை இந்த வரிசையில் மீண்டும் எழுதுகிறேன் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் f of m is equal to f of n அது நாம் செய்யும் முதல் கவனிப்பு இந்த மதிப்புகள் இங்கே என்ன சொல்கின்றன இந்த அளவுகோலை பார்க்கும்போது நாம் என்ன சொல்கிறோம் என்றாள் நாம் இலக்கிலிருந்து வெகு தொலைவில் உள்ளோம் நமது மதிப்பீடு எவ்வளவு துல்லியமானது மேலும் இலக்கை நோக்கி நாம் செல்லும் போது நமது மதிப்பீடு மிகவும் துல்லியமாகிறது நாம் mநோடு m இலிருந்து nநோடு க்கு நகரும்போது நமது f மதிப்பு உண்மையில் அதிகரிக்கிறது இப்போது f மதிப்பு என்பது நோடு வழியாக செல்லும் பாதையின் விலையின் மதிப்பீடாகும் என்பதை நினைவில் கொள்க ஏனெனில் பாதை f மற்றும் m மற்றும் n இரண்டிலும் செல்கிறது மதிப்பீடு ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் m இன் கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அது உண்மையில் குறைவு அதை n இன் கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது என்ன வேறுபாடு உள்ளது உங்களிடம் இருக்கும் n இலக்குக்கு சற்று நெருக்கமாக இருக்கிறது அதன் காரணமாக இது மொனோடோன் அளவுகோல் என்று அழைக்கப்படுகிறது ஒரு மொனோடோன் நிபந்தனை என்னவென்றால் நீங்கள் இலக்கை நெருங்கும்போது f மதிப்பு மொனொடோனிக்கல்லி அதிகரிக்கிறது ஏனெனில் இது இலக்காக இருப்பதால் இலக்கை நெருங்கும்போது f இன் மதிப்பு மொனொடோனிக்கல்லி அதிகரிக்கிறது இது ஒரு கவனிப்பு இது எந்த பரிமாற்றத்திற்கும் இலக்கிலிருந்து ஒரு பாதையில் எந்த இரண்டு நோடுகளுக்கும் முக்கியமாக இருக்கும் இப்போது ஒரு n நோடு உள்ளது என்று வைத்துக் கொள்வோம் இதை அகற்றுவோம் இது நாம் ஆராயும் ஒரு சர்ச் ஸ்பேஸைசித்தரிக்கிறது எ ஸ்டார் எடுக்கவிருக்கும் n நோடுஉள்ளது அதாவது அது திறந்த நிலையில் இருக்க வேண்டும் இது அந்த நேரத்தில் அல்லது அல்காரிதம்ஸின் அந்த கட்டத்தில் திறந்திருக்கும் மேலும் n நோடு n ஐ எடுக்க உள்ளது எ ஸ்டார் அந்த நோடு n ஐ எடுக்கவிருந்தால் அது n க்கு உகந்த பாதையை கண்டுபிடித்திருக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறோம் எனவே இந்த ஆதாரத்தை முரண்பாட்டின் மூலம் செய்வோம் இந்த nநோடை எடுக்கும்போது அது உகந்த பாதையை கண்டுபிடிக்கவில்லை என்று கருதுவோம் எனவே n இன் g நட்சத்திரத்தை விட n இன் g அதிகமாக உள்ளது என்று வைத்துக் கொள்ளுங்கள் இது n ஐ எடுக்கப் போகும் புள்ளியில் இது ஒரு முரண்பாட்டிற்கு வழிவகுக்கிறது என்பதை காண்பிப்போம் இது n நோடுக்கு உகந்த பாதையாக இருக்கட்டும் இது மூடப்பட்டதாகச் சொல்வோம் எ ஸ்டார் வேறு சில பாதைகளை கண்டறிந்துள்ளது என்று சொல்லலாம் இது திறந்திருக்கும் இந்த n நோடு ஐ எ ஸ்டார் எடுக்கப்போகிறது என்று சொல்லலாம் மேலும் இந்த கட்டத்தில் g இன் n உகந்த செலவை விட அதிகமாக இருக்கும் என்று வைத்துக் கொள்வோம் மேலும் அதை n l ஆக வைத்துக்கொள்வோம் எனவே n க்கு இந்த உகந்த பாதை இதுதான் என்று சொல்லலாம் மற்றும் n l கடைசி நோடு எ ஸ்டார் அந்த உகந்த பாதையில் ஆய்வு செய்துள்ளது மற்றும் n l பிளஸ் ஒன் என்பது திறந்திருக்கும் நோடு இது இந்த நோடின்குழந்தை ஆனால் எ ஸ்டார் எதிர்பார்க்கவில்லை எனவே எ ஸ்டார் இந்த பாதையை கண்டுபிடிக்கவில்லை என்று நாம் சொல்கிறோம் இது உகந்த பாதை ஆனால் எ ஸ்டார் இந்த பாதையை கண்டுபிடித்தது இது ஒரு உகந்த பாதையாக இருக்காது என்று நாம் சொல்ல முயற்சிக்கிறோம் எனவே l இன் n உகந்த பாதையில் n க்கு கடைசி நோடு கடைசியாக பார்த்த நோடு மற்றும் n இன் l பிளஸ் ஒன் ஆகியவை உகந்த பாதையில் முதல் நோடு ஆகும் இது காணப்படவில்லை எனவே இது உகந்த பாதை என்று நான் சொல்கிறேன் இது நிச்சயமாக ஒரு விளிம்பாகும் பின்னர் அவை இன்னும் சிலவற்றைச் சேர்த்தன இது n க்கு உகந்த பாதை எ ஸ்டார் n க்கு வேறு சில பாதையை கண்டுபிடித்ததாக நாம் கருதுகிறோம் இது உகந்த பாதை அல்ல இப்போது இந்த அளவுகோல்களை இங்கே பயன்படுத்தலாம் f of m மன்னிக்கவும் நாம் கவனித்த இந்த மோனோடோன் அளவுகோல் இந்தச் சொத்தை எந்த ஒரு பாதையிலிருந்தும் இலக்கை நோக்கி திருப்திப்படுத்துகிறது என்று கருதி இந்த பண்பு நீங்கள் இலக்கை நோக்கி செல்லும் போது f மதிப்பு அதிகரிக்கிறது இந்த கடைசி நோடின் n இலிருந்து n l பிளஸ் ஒன் வரை செல்லும்போது மேலும் n க்கு செல்லும்போது f மதிப்பு அதிகரிக்கும் அல்லது குறைந்தது பட்சம் குறையாது குறிப்பாக n l இன் பிளஸ் ஒன் பிளஸ் h இன் n l பிளஸ் ஒன் n இன் g மற்றும் n இன் g ஐ விட குறைவாக இருக்கும் என்று எழுதலாம் நான் அதை இங்கே விரிவு படுத்துகிறேன் நான் இடைநிலை படிகளைத் தவிர்க்கிறேன் அவை உகந்த பாதையில் இருப்பதால் g ஐ g நட்சத்திரத்துடன் மாற்றலாம் எனவே நாம் n l இன் g நட்சத்திரத்தையும் பிளஸ் ஒன் n இன் l ஐயும் பிளஸ் ஒன்னையும் சமமாக அல்லது குறைவாக எழுதலாம் எனவே இந்த நட்சத்திரத்தை வைக்கலாம் ஏனென்றால் இந்த நோடுகள் இந்த மூன்று நோடுகள்பற்றி நாம் பேசுகிறோம் என்று கருதுகிறோம் இந்த இரண்டு நோடுகளான n l மற்றும் n l பிளஸ் ஒன் ஆகியவை n க்கு உகந்த பாதைகளில் உள்ளன எனவே இந்த பாதையில் இந்த பண்புகள் அடிப்படையில் இருக்கும் இப்போது இது போன்று நாம் இதை எழுதலாம் நான் இருபுறமும் n இன் பிளஸ் h ஐ சேர்க்கிறேன் அடிப்படையில் எனவே n இன் பிளஸ் h இன் g நட்சத்திரத்தை விட n இன் n பிளஸ் h இன் g எப்படியிருந்தாலும் அது அவ்வளவு முக்கியமல்ல உண்மையில் முக்கியமானது என்னவென்றால் n இன் f என்பது n l பிளஸ் 1 இன் f ஐ விட குறைவாக உள்ளது ஏன் எ ஸ்டார் இந்த n நோடை விரிவாக்கப் போகிறது என்று கூறப்படுகிறது இந்த முழு பண்பும் n ஐ விரிவாக்கப் போகிறபோது அதற்கு ஒரு உகந்த பாதையைக் கண்டுபிடித்திருக்க வேண்டும் என்று நான் கூற விரும்புகிறேன் எனவே இதை நாம் g of n plus h of n less than equal to g of n l plus one plus h of n l plus one என்று எழுதலாம் எனவே நான் அதைப் பார்க்க விரும்புகிறேன் நான் இதை பார்க்க விரும்புகிறேன் g of n is less than equal to g star of n என்ற இந்த இரண்டைப் பயன்படுத்தி நான் விரும்புகிறேன் ஆனால் அங்கே எ ஸ்டார் அமர்ந்திருக்கிறது எனவே அடிப்படையில் நான் இந்த நட்சத்திரத்தை இங்கே வைக்க வேண்டும் ஏனென்றால் இந்த வரைபடத்தில் இது உகந்த பாதை என்று நாம் கருதினோம் எனவே g of n l plus 1 is equal to g star of l plus one இதைத்தான் நான் இங்கே செய்தேன் இதை உகந்த பாதையால் மாற்றலாம் என்று சொன்னேன் நான் அதை இங்கேயும் செய்ய முடியும் இப்போது இது இரண்டும் ஒன்றாகும் இது இது போலவே மாறுகிறது எனவே இது இதைவிடக் குறைவானது மேலும் நீங்கள் n இன் h ஐ அகற்றினால் இது இதைவிடக் குறைவு இது என்ன சொல்கிறது உகந்த விலையை விட n இன் g குறைவாகவும் உகந்த செலவுக்கு சமமாக அல்லது குறைவாக இருக்கும் என்று அது கூறுகிறது ஆனால் n இன் g இன் நட்சத்திரத்தின் n க்கு சமமாக இருந்தால் மட்டுமே அது இருக்க முடியும் வரையறையின்படி இது உகந்த செலவைக் காட்டிலும் குறைவாக இருக்க முடியாது இது உகந்த செலவாக இருக்க வேண்டும் எனவே நாம் என்ன சொல்கிறோம் என்றால் இதற்கும் அதற்கும் இதற்கும் அதற்கும் ஒரு முரண்பாடு உள்ளது இதை நீங்கள் கருத வில்லை என்றால் n இன் g என்பது n இன் g நட்சத்திரத்திற்கு சமமானதை விட குறைவாக இருப்பதைக் காட்டலாம் அதை விளக்க முடியும் g இன் n என்பது n இன் g நட்சத்திரத்திற்கு சமம் இது நாம் இங்கு செய்யும் அறிக்கை எப்போது இது இந்த nநோடு ஐ எடுக்கும் போது அது அந்த நோடுக்கு உகந்த பாதையைக் கண்டறிந்துள்ளது அதாவது n இன் g என்பது n இன் g நட்சத்திரத்திற்கு சமம் இதன் உட்குறிப்பு என்னவென்றால் நான் சொன்னது போல் அந்த நோடுகளின் விலையை நீங்கள் திருத்த வேண்டியதில்லை அவை மூடப்பட்டுள்ளன நீங்கள் ஒரு நோடை மூடியவுடன் உங்களுக்கு உகந்த செலவு இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் இந்த எ ஸ்டார் அல்காரிதம்ஸ் பற்றிய தீவிரமான பண்புகளை நாம் காட்டியுள்ளோம் நிபந்தனைகள் என்னவென்றால் ஹூரிஸ்டிக்செயல்பாடு இலக்கு h செலவினத்திற்கான செலவை மதிப்பிட வேண்டும் சில குறிப்பிட்ட தொகையை விட அதிகமாக இருக்க வேண்டும் சில சிறிய தொகையாக இருக்க வேண்டும் பின்னர் எ ஸ்டார் எப்போதும் இலக்கு நோடுக்கு உகந்த பாதைகளைக் கண்டுபிடிக்கும் 1 முதல் 6 வரையிலான லெமாக்களில் அதைத்தான் நாம் காட்டினோம் நான் நினைக்கிறேன் இது உண்மையில் லெம்மா 7 இல் உள்ளது நீங்கள் செய்ய விரும்பும் கடைசி அறிக்கை என்னவென்றால் இந்த நிபந்தனைக்கு கூடுதலாக திருப்தி அடைந்தால் நீங்கள் நோடுகளுக்கான செலவை மூடி வைத்திருக்க வேண்டியதில்லை திறந்த நிலையில் இருந்து ஒரு நோடுயைத் தேர்ந்தெடுத்து மூடியதில் வைக்கும் அந்த நேரத்தில் நோடுக்கு உகந்த செலவைக் கண்டீர்கள் நீங்கள் சென்றால் இந்த எண்ணிக்கையை தீவிரமாக எடுத்துக் கொள்ளுங்கள் பின்னர் நீங்கள் சொல்வது என்னவென்றால் இந்த இரண்டு செலவுகளும் ஆரம்பத்தில் ஒரே மாதிரியானவை இந்த பாதை அல்லது இந்த பாதை எதுவாக இருந்தாலும் அதே செலவுதான் g மதிப்பு உகந்த g மதிப்புக்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே இதை நாம் பார்த்த முந்தைய அல்காரிதம்ஸ்உடன் ஒப்பிடுவோம் நான்கு பாரமீட்டர்ஸ் பொறுத்தவரை நேர சிக்கல் ஸ்பேஸ் சிக்கல் தீர்வின் தரம் மற்றும் முழுமை பற்றி பேசினோம் இவற்றில் கடைசி இரண்டு பொறுத்தவரை தீர்வின் தரம் மற்றும் முழுமையைப் பொறுத்தவரை எ ஸ்டார் இலக்கை நோக்கி ஒரு பாதை கொஞ்சம் இருந்தால் உகந்த பாதையைக் கண்டுபிடிக்கும் என்பதை நாம் இன்று நிரூபித்துள்ளோம் இது நேரம் மற்றும் ஸ்பேஸ் சிக்கலான கேள்வியை விட்டு விடுகிறது மீண்டும் தேடல் நேரம் மற்றும் ஸ்பேஸ் சிக்கலான தன்மைக்கு நாம் சிறந்ததைப் போல இரண்டுமே ஹீரிஸ்டிக் செயல்பாட்டின் தரத்தைப் பொறுத்தது அல்காரிதம்ஸ் ஆராயும் ஸ்பேஸ் அளவு குறைவாக இருந்தால் அந்த ஹீரிஸ்டிக்செயல்பாடு சிறந்தது என்று நாம் சொல்கிறோம் சில நேரங்களில் மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் துரதிர்ஷ்டவசமாக ஸ்பேஸ் மற்றும் நேர தேவைகள் இரண்டும் இயற்கையில் பெரியதாகக் காணப்படுகின்றன அடிப்படையில் ஸ்பேஸ் அறிவாற்றல் இயற்கையானது எடுத்துக்காட்டாக நீங்கள் 2 பரிமாண நகரத்தை கற்பனை செய்தால் நீங்கள் தொலைவில் சென்று விட்டால் நீங்கள் ஆராய வேண்டிய பகுதி ஒரு சதுரமாக தெரிவதை காணலாம் அடிப்படையில் ஆனால் சேர்க்கைகள் குறைந்த அதிவேகத்தை உருவாக்குகின்றன அடிப்படையில் இந்த பண்பை நாம் கண்டிருக்கிறோம் அதிக ஹீரிஸ்டிக்மதிப்பு கொண்ட நாம் பயன்படுத்தும் ஹியூரிஸ்டிக் செயல்பாடு சிறந்தது ஆனால் நீங்கள் ஒப்புதலுக்கு உத்தரவாதம் அளிக்க விரும்பினால் ஹீரிஸ்டிக்செயல்பாடு உகந்த ஹீரிஸ்டிக்மதிப்பை விட குறைவாக இருக்க வேண்டும் எனவே மக்கள் அடிக்கடி செய்திருப்பது என்னவென்றால் அவர்கள் f of n equal to g of n plus k times h of n போன்ற ஒரு செயல்பாட்டைப் பயன்படுத்து கிறார்கள் இது வெயிட்டட் எ ஸ்டார் என்று அழைக்கப்படுகிறது எனவே நீங்கள் ஹீரிஸ்டிக்செயல்பாடு எவ்வளவு செல்வாக்கு செலுத்துகிறது என்பதை தீர்மானிக்க என்ற k பாரமீட்டர்ஸ் பயன்படுத்துகிறீர்கள் இப்போது எ ஸ்டார் அல்காரிதமில் இரண்டு தாக்கங்கள் இருப்பதைக் கவனியுங்கள் g இன் n அதை வைத்திருக்க முயற்சிக்கிறது ஏனென்றால் நாம் எப்போதும் மிகக் குறைந்த f மதிப்பைக் கொண்ட ஒன்றை எடுக்கப் போகிறோம் எனவே குறைந்த g என்றால் அது இலக்கிற்கு அருகில் உள்ளது குறைந்த g என்றால் அது மூலத்திற்கு அருகில் உள்ளது குறைந்த h என்றால் அது நெருக்கமாக உள்ளது குறைந்தபட்சம் அது இலக்கிற்கு அருகில் உள்ளதாக நினைக்கிறது G இன் விளைவு என்னவென்றால் பிரான்ச் அண்டு பாண்டு போன்ற அல்காரிதம்ஸ்முடிந்தவரை மூலத்துடன் நெருக்கமாக வைக்க முயற்சிக்கிறது H இன் விளைவு தேடலை ஒரு இலக்கை நோக்கி இழுக்க சிறந்ததுஅந்த n நோடை அடைவதற்கு எவ்வளவு நேரம் செலவிடப்பட்டது என்பதைப் பொருட்படுத்தாமல் K போன்ற ஒரு பாரமீட்டர்ஸை நீங்கள் பயன்படுத்தினால் n இன் g க்கு எதிராக ஹீரிஸ்டிக் செயல்பாட்டின் விளைவை நீங்கள் உண்மையில் கட்டுப்படுத்தலாம் நீங்கள் k ஐ 1 க்கு சமமாக வைத்தால் விவரிக்க நமக்கு எ ஸ்டார் அல்காரிதம்ஸ் உள்ளது நீங்கள் k ஐ 0 க்கு சமமாக வைத்தால் எடுத்துக்காட்டாக நீங்கள் வெறுமனே பிரான்ச் அண்டு பாண்டு நீங்கள் h இன் விளைவைக் கூட பார்க்கவில்லை நீங்கள் k மிக உயர்ந்ததாக வைத்தால் அந்த j 0 தேடலுக்கு சிறந்தது என்று நான் சொல்கிறேன் இது முன் நோக்குகிறது அது பின்னால் பார்க்கவில்லை ஆனால் நீங்கள் k இன் மதிப்பை 1 ஐ விட அதிகமாக வைத்திருந்தால் நீங்கள் ஹீரிஸ்டிக் செயல்பாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் அதாவது தேடல் குறுகலாகவும் மேலும் குறுகலாகவும் மாறும் நீங்கள் உகந்த பாதைகளைக் கண்டுபிடிக்கிறீர்களா இல்லையா இது ஹீரிஸ்டிக் செயல்பாட்டால் அதிகமாகவும் கண்காணிக்கும் போக்கால் குறைவாகவும் வழங்கப்படும் எனவே வெளிப்படையாக நீங்கள் k ஐ 1 ஐ விட அதிகமாக வைத்தால் நீங்கள் ஒப்புதலை இழக்கிறீர்கள் ஆனால் உங்கள் தீர்வு உகந்த தீர்வுக்கு நெருக்கமாக இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் மேலும் நீங்கள் செய்ய வேண்டிய சில வர்த்தகத்தைப் பொறுத்து நீங்கள் மதிப்பைத் தேர்வு செய்யலாம் 1 ஐ விட அதிகமானது பெரும்பாலும் மக்கள் 4 5 6 k இன் மதிப்புகள் மற்றும் பார்க்கும் முயற்சிகள் அவற்றின் அல்காரிதம்ஸ் மிக வேகமாக இயங்குகிறது இது வேகமாக இயங்கும் நேரத்திற்கு உத்தரவாதம் அளிப்பதாகும் எனவே நான் என்ன செய்ய விரும்புகிறேன் என்றால் இப்போதுஸ்பேஸை சேமிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் இதைத்தான் மக்கள் செய்திருக்கிறார்கள் எ ஸ்டார் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இது மிகவும் பிரபலமான அல்காரிதம்ஸ் ஆகும் இடைவெளிகளில் எவ்வாறு சேமிக்க முடியும் என்பதைப் பார்க்க விரும்புகிறோம் ஆராயப்பட்ட முதல் யோசனைகளில் ஒன்று நாம் முன்பு பார்த்த ஒரு யோசனையின் நீட்டிப்பு அதாவது ஆழத்தை முதலில் தேடுவோம் சிறந்த முதல் தேடலுக்குப் பதிலாக ஆழமான முதல் தேடலைச் செய்யுங்கள் இப்போது DFID என்ற அல்காரிதமை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் DFID என்ன செய்கிறது என்றால் அது ஆழத்தின் முதல் தேடலின் வரிசையின் வரம்பை அதிகரிக்கிறது ஆனால் அங்கே நமக்கு நிலை இயக்கம் உள்ளது ஏனென்றால் விளிம்புகளுடன் நமக்கு எந்த செலவும் இல்லை எனவே அனைத்து விளிம்புகளும் சமமான செலவாக இருக்க வேண்டும் பின்னர் நாம் h செலவில் நிபுணத்துவம் பெற்றுள்ளோம் அந்த பிரான்ச் அண்டு பாண்டு போன்ற அல்காரிதம்ஸ்மற்றும் பலவற்றைப் பார்த்தோம் நமக்கு அதன் மாறுபாடு தேவை அந்த மாறுபாடு IDA நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிறது இதை ரிச்சர்ட் கோர்ஃப் என்ற பையன் கண்டுபிடித்தார் நான் முன்பு செலவு வேலைகளைப் பற்றி விவாதித்திருக்கிறேனா என்பது எனக்கு நினைவில் இல்லை ஆனால் அவர் தேடலில் நிறைய கண்டுபிடித்துள்ளார் 80 களின் முற்பகுதியில் அவரது PHD ஆய்வறிக்கை மேக்ரோக்கள் ஆபரேட்டர்களைக் கண்டுபிடித்தது உண்மையில் அவரது PHD ஆய்வறிக்கை ஒரு புத்தகமாகவும் கிடைக்கிறது ரூபிக்ஸ் கியூப் போன்ற புதிரை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் உண்மையில் அவர் ரூபிக்ஸ் கியூப் மற்றும் எட்டு புதிர்களில் பணிபுரிந்தார் ஹீரிஸ்டிக் செயல்பாட்டை உருவாக்குவது மிகவும் கடினம் என்பதை நாம் கண்டோம் இது உண்மையில் தீர்வுகளுக்கான அல்காரிதம்ஸ் போன்ற ஏறி செல்கிறது எனவே நாம் செய்ய விரும்புவது என்னவென்றால் நீங்கள் மேல் அடுக்கு செய்திருந்தால் மேக்ரோ மூவ்ஸ் தொகுப்பு நம்மிடம் உள்ளது நீங்கள் விரும்பினால் அடுத்த குறிக்கோளைக் கூறுவோம் ஒரு கனசதுரம் என்று சொல்வோம் நடுத்தர அடுக்கில் இடம் பெறுவோம் நகர்வுகளின் இந்த வரிசையை செய்யுங்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் இடது வலது இடது மேல் எதுவாக இருந்தாலும் அதற்கான சில குறிப்புகள் எங்களிடம் உள்ளன இதுதான் மேக்ரோ மூவ்ஸ் ஒரு மேக்ரோ மூவ்ஸ் என்பது நகர்வுகளின் தொடர்ச்சியாகும் இது ஒரு சுருக்க நகர்வுக்குள் தொகுக்கப்படுகிறது மேக்ரோ மூவ்ஸ் எவ்வாறு கிடைக்கும் என்பது கேள்வி இந்த PHD வேலைக்கான அல்காரிதம்ஸ் என்ன செலவு விகிதத்தில் அவர் ஒரு எழுதினார் என்பதை நம்மில் பெரும்பாலோர் நண்பர்களிடமிருந்து கற்றுக்கொண்டோம் இது ரூபிக்ஸ் கியூப் பிரச்சினை மற்றும் எட்டு புதிர்கள் பிரச்சினை மேலும் மேக்ரோ மூவ்ஸ் கற்றுக் கொள்ள முயன்றனர் அவரது அல்காரிதம்ஸ் ஒரு மேக்ரோ அட்டவணையை உருவாக்கியது நீங்கள் ஒரு மேக்ரோ அட்டவணையைப் பெற்றவுடன் நாம் அனைத்து ரூபிக் க்யூப் ஸையும் பார்த்தோம் நாம் எந்த தேடலும் செய்யவில்லை நான் முதலில் மேல் அடுக்கை செய்வேன் பின்னர் நான் இரண்டாவது அடுக்கை செய்கிறேன் பின்னர் நான் மூன்றாவது லேயரை செய்வேன் என்று நாம் சொல்கிறோம் கோர்ஃபின் Korf's உடைய PHD ஆய்வறிக்கை அந்த அட்டவணையை உருவாக்குவதாக இருந்தது இது அனைத்து மேக்ரோ மூவ்ஸ் களையும் பட்டியலிட்டது அடிப்படையில் ஆனால் இந்த IDA விஷயங்களும் ரிச்சர்ட் கோர்ப் அவர்களால் தான் இன்னும் கொஞ்சம் பார்க்கிறோம் இது 1985 ஆம் ஆண்டிலும் இருந்தது மற்றும் IDA star என்றாள் இன்டராக்டிவ் டேட்னிங் எ ஸ்டார் என்பதை குறிக்கும் இது இன்னும் எ ஸ்டார் க்கு உகந்த தீர்வுக்கு உத்தரவாதம் அளிக்கிறது ஆனால் இன்டராக்டிவ் டேட்னிங் என்பது DFID போன்றதாகும் அல்காரிதம்ஸ் யோசனை மிகவும் எளிது அது என்னவென்றால் நம்மிடம் தொடக்க நோடுஆக இருந்தால் நீங்கள் ஒரு எல்லையை உருவாக்குகிறீர்கள் இப்போது முதலில் DFID என்ன செய்யும் என்று பார்ப்போம் புறக்கணிக்கவும் ஏனென்றால் அது விளிம்புகளின் விலை என்று சொல்லவில்லை அதை நிலை அடிப்படையில் பார்க்கிறது எனவே இது முதலில் டெப்த் பஃர்ஸ்ட் சர்ச் சில நிலை வரை தேடுகிறது பின்னர் சில அடுத்த நிலை வரை பின்னர் அடுத்த நிலை வரை எனவே விளிம்புகள் மூலத்தின் செலவில் ஏறக்குறைய ஒத்ததாக இருக்கும் என்று நாம் கருதுகிறோம் சமமான செலவில் இந்த விளிம்புகள் நம்மிடம் இருந்தாலும் IDA நட்சத்திரத்திற்கு சில மதிப்பு உண்டு எனவே அவர்கள் இறுதியாக சர்ச் ஸ்பேஸை படிப்படியாக விரிவுபடுத்தியிருப்பார்கள் இது இங்கே கோல் நோடு ஆக இருந்தால் அது இறுதியில் விரிவாக்கங்களில் ஒன்றில் அது இலக்கை நோக்கி ஒரு பாதையைக் கண்டுபிடித்திருக்கும் பின்னர் முந்தைய சுற்றில் அது கண்டுபிடிக்கப்படவில்லை இதன் பொருள் அதன் புதிய பாதை குறுகிய பாதையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த கடைசி சூழ்நிலையில் மட்டுமே நீங்கள் இந்த படிநிலையை 1 ஆல் நீட்டித்தீர்கள் ஆனால் இது லீனியர் ஸ்பேஸை பயன்படுத்துகிறது ஏனெனில் இது முதல் தேடலைச் செய்கிறது அடிப்படையில் IDAக்கள் அடிப்படையில் இதன் மாறுபாடு நீங்கள் ஒரு எல்லையை வரைகிறீர்கள் அது ஒரு தேடலைக் கட்டுப்படுத்த நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் மற்றும் எல்லை அடிப்படையில் அந்த நோடுகள் இங்கு வரக்கூடாது இது இதற்குக் குறைவு உண்மையில் இது போன்று அதை சித்தரிக்கும் இது s இன் f நட்சத்திரத்தால் வரையறுக்கப்படும் வளைவு ஆகும் இது s இன் f நட்சத்திரத்தின் உள்ளூர்வாசிகள் அதாவது இந்த எல்லையில் உள்ள அனைத்து நோடுகளும் f க்கு சமமான மதிப்பைக் கொண்டுள்ளன f மதிப்பு உகந்த செலவுக்கு சமம் ஏனெனில் உங்களுக்கு s இன் f நட்சத்திரம் தெரியாதுஅதனால் மதிப்பிடப்பட்டுள்ளது உங்களுக்கு s இன் f தெரியும் இது தொடக்கத்திலிருந்து இலக்கிற்கு மதிப்பிடப்பட்ட செலவு ஆகும் இது s இன் h க்கு சமம் ஏனெனில் s இன் g 0 ஆகும் எனவே இவை நோடுகளின் மதிப்பு f மதிப்பு s இன் மதிப்பு h க்கு சமமாக இருக்கும் மேலும் உள்ளே உள்ள நோடுகள் மதிப்பு குறைவாக இருக்கும் மற்றும் வெளியே உள்ள நோடுகள் அதிக மதிப்பைக் கொண்டுள்ளன இப்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் எல்லை என்பது இலக்கை நோக்கிய நீள்வட்டமாகும் அதாவது இது அடிப்படையில் ஹியூரிஸ்டிக் செயல்பாட்டைப் பயன்படுத்துகிறது இலக்கை மூடிய நோடுகள் குறைந்த ஹூரிஸ்டிக்மதிப்பைக் கொண்டிருக்கும் அதேசமயம் தொலைவில் உள்ள நோடுகள் அதிக ஹூரிஸ்டிக் மதிப்பைக் கொண்டிருக்கும் எனவே IDA நட்சத்திரம் என்னவென்றால் முதல் சூழ்நிலையில் நன்றாக கட்டுப்பட்ட ஆழம் மதிப்பு அல்ல என்று நீங்கள் சொன்னீர்கள் ஒரு பிணைப்பை சொல்வோம் s இன் h க்கு சமமாக பிணைக்கப்பட்டுள்ளது என்பதிலிருந்து தொடங்குகிறது மேலும் h மதிப்பு f மதிப்பு வரம்பை விட குறைவாக இருக்கும் வரை இது DFS ஐ செய்கிறது எனவே இது விளிம்புகளுக்கு வரையப்பட்ட ஒரு எல்லை போன்றது மேலும் இந்த எல்லைக்குள் ஆழத்தின் முதல் தேடலை நான் செய்வேன் என்று அது கூறுகிறது எனவே இங்கே ஒரு நோடை ஆராய்கிறது நமக்கு இங்கே சில குழந்தைகள் உள்ளனர் மற்றொரு நோடுஇங்கே ஆராய்கிறது அதற்கு இங்கே கொஞ்சம் குழந்தை இருக்கலாம் மற்றொரு நோடு இங்கே உள்ளது இது சில குழந்தைகளைக் கொண்டிருக்கலாம் அவை அனைத்திலும் நீங்கள் பூர்த்தி செய்த f மதிப்புகள் இருக்கும் இந்த ஆழத்தின் முதல் தேடலில் அது இலக்கைக் கண்டுபிடிக்கவில்லை எனில் இப்போது இது ஆழத்துடன் கூடிய முதல் தேடலாகும் அது இந்த திசையில் செல்ல முடியாது அது இந்த திசையில் இருந்து செல்ல முடியாது இந்த எல்லைக்குள் மட்டுமே சேமிக்கப்படுகிறது இது இந்த எல்லையை மற்றொரு எல்லையால் அதிகரிக்கிறது இது இதைவிட சற்று பெரியது எனவே அதிகரிப்பு A இன் மிகக் குறைந்த f மதிப்புக்கு நோடு இது எடுக்கப்படவில்லை அதாவது அது எல்லைக்கு அப்பாற்பட்டது அது ஒரு வரம்பை அதிகரிக்கிறது பின்னர் ஒரு எளிய சுழற்சியை வைக்கிறது எனவே DFID உடனான இந்த ஒற்றுமையை நீங்கள் காணலாம் DFID இலக்கை அடைய ஒரு பாதையை நீங்கள் கண்டுபிடிக்கவில்லை எனில் நீங்கள் அளவை ஒவ்வொன்றாக அதிகரிப்பீர்கள் பின்னர் மீண்டும் DFS முயற்சிக்கவும் இது என்னவென்றால் அது அடுத்ததற்கான வரம்பை அதிகரிக்கிறது எனவே இந்த நோடுகளுடன் அது உள்ளது இது ஆராயப்படுகிறது ஆனால் இந்த நோடுகள் அனைத்தும் உருவாக்கப்படுகின்றன ஆனால் ஆராயப்படவில்லை இது மிகக் குறைந்த f மதிப்பு என்ன என்பதைக் கண்காணிக்கும் மற்றும் அடுத்த சுற்றில் அதற்கான வரம்பை அதிகரிக்கிறது மேலும் மற்றொரு ஆழமான முதல் தேடலை செய்கிறது இது ஒரு இலக்கைக் கண்டுபிடிக்கும் வரை அதன் செயல்முறையை மீண்டும் செய்கிறது இந்த அல்காரிதம்ஸ் பற்றி நீங்கள் என்ன சொல்வீர்கள் முதலில் அது ஏற்றுக் கொள்ளத்தக்கது என்று நம்மை நாமே நம்பிக் கொள்ள வேண்டும் அந்த பெயருக்கு மேலே அந்த நட்சத்திரத்திற்கு அது தகுதியானது இது ஒரு உகந்த தீர்வுக்கு உத்தரவாதம் அளிக்கும் அதற்காக நீங்கள் வாதிட முடியுமா சரி அது தொடங்கும் போது அது s இன் h க்கு சமமான ஒரு பிணைப்புடன் தொடங்குகிறது மேலும் s இன் h ஐ குறைத்து மதிப்பிடும் செயல்பாடு உகந்த பாதையை விட நீளமான பாதை s இன் h க்குள் இருக்கும் என்பது சாத்தியமில்லை ஏனென்றால் s இன் h என்பது மதிப்பீட்டு செயல்பாட்டின் கீழ் உள்ளது இலக்கை நோக்கிச் செல்வதற்கு உண்மையான செலவு s இன் h நட்சத்திரமாக இருந்தால் s இன் h கள் s இன் h நட்சத்திரத்தை விட குறைவாக இருக்கும் எனவே இந்த எல்லை உகந்த செலவை விட அதிகமாக இருக்கும் ஒரு நோடுக்கு உங்களை ஒருபோதும் அழைத்துச் செல்லாது அது மதிப்பைக் கண்டுபிடிக்கவில்லை எனில் h இன் s சரியானதாக இருந்திருந்தால் முதல் சூழ்நிலையிலேயே அது இலக்கை நோக்கி ஒரு பாதையைக் கண்டுபிடித்திருக்கும் ஆனால் h இன் s சரியானதாக இல்லாவிட்டால் அது குறிக்கோளைக் குறைவாகக் கொண்டிருக்கும் பின்னர் நீங்கள் வரம்பை அதிகரிக்கப் போகிறீர்கள் அவ்வாறு பார்க்கும் போது நான் அதிகரித்த வார்த்தையை எழுதவில்லை ஆனால் இந்த வார்த்தையை நீங்கள் படிக்க முடிந்தால் இது மிகக் குறைவாக ஆராயப்படாதது இந்த வார்த்தை ஆராயப்படாமல் இருக்க வேண்டும் நோடு கண்டுபிடிக்கப்படாதது f இன் n பிரைம் எங்கே n பிரைம் இந்த நோடுகள் அனைத்தும் எடுக்கப்படவில்லை எனவே இது காணப்படாத மிகக் குறைந்த f மதிப்பிற்கு எல்லையை அதிகரிப்பதால் அந்த மதிப்பின் f இலக்கைக் கண்டால் அது உகந்த செலவாகும் ஏனென்றால் அது மிகவும் பழமைவாத அதிகரிப்புகளை மட்டுமே செய்கிறது இது உகந்த செலவைக் கண்டறிவது உறுதி ஆனால் இது போன்ற சர்ச் ஸ்பேஸ் அதைச் செய்ய வேண்டிய மறு செய்கைகளின் எண்ணிக்கை மிக முக்கியமாக இருக்கும் என்று நீங்கள் கற்பனை செய்யலாம் எனவே இது உகந்ததாக இருக்கும் அது ஸ்பேஸில் சேமிக்கப் போகிறது ஏனெனில் இது ஆழமான முதல் தேடல் இது ஆழமான முதல் தேடல்களின் தொடர்ச்சியாகும் இதற்கு லீனியர் ஸ்பேஸ்க்கு மட்டுமே தேவைப்படுகிறது ஆனால் அதன் நேர சிக்கலானது பல மடங்கு உயரப் போகிறது ஏனெனில் இது பல மறு செய்கைகளைச் செய்யும் எனவே மக்கள் முயற்சித்த சில வேறுபாடுகள் என்னவென்றால் அடுத்த மிகக் குறைந்த மதிப்புக்கு அதை அதிகரிப்பதற்கு பதிலாக நீங்கள் செய்ய தயாராக இருக்கும் ஒரு நிலையான செலவில் அதிகப்படுத்துங்கள் அது சில டெல்டா ஆகும் எனவே அதற்கு பதிலாக நான் பிணைப்பை எழுதினால் இதன் அர்த்தம் என்னவென்றால் இதில் நான் ஒரு பெரிய முன்னேற்றம் அடைகிறேன் அதாவது இது எனது அடுத்த மதிப்பு என்று சொல்லலாம் எனவே இது பிளஸ் டெல்டாஎன்று சொல்லலாம் எனவே இது அசல் பிணைப்பு இது ஒரு பிளஸ் டெல்டா பிணைப்பு ஆகும் இங்கே ஆபத்து என்னவென்றால் இதற்கு அப்பால் ஒரு கோல் நோடு இருக்கலாம் ஆனால் இங்கே ஒரு கோல் நோடு இருக்கலாம் இது ஆழமான முதல் தேடலை இது போன்ற இடத்தை துடைப்பதால் இது இந்த இலக்கு நோடை கண்டுபிடிக்கும் ஆனால் இந்த கோல் நோடை அது கண்டுபிடிக்க முடியாது இந்த கோல் நோடு மலிவானது அதாவது இது இரண்டு வகைகள் என்று நீங்கள் கருதினால் ஏதோவொரு வகையில் இந்த நோடு அந்த நோடை விட மலிவானது ஏனெனில் இது ஆழமான முதல் தேடலாக இருப்பதால் இது போன்ற இடத்தை துடைக்கிறது இது இந்த நோடை கண்டுபிடிக்கும் ஆனால் இது நிச்சயமாக இந்த டெல்டா டெல்டாஉங்களை கட்டுப்படுத்த அனுமதிக்கிறது நீங்கள் எவ்வளவு துணை உகந்ததாக இருக்க விரும்புகிறீர்கள் எனவே இந்த தூரம் நீங்கள் டெல்டா தான் எல்லையை அதிகரித்து உள்ளீர்கள் அடிப்படையில் மோசமான நிலையில் உங்களுக்கு உகந்த செலவு மற்றும் டெல்டா இருக்கலாம் என்று கூறுகிறது ஆனால் இந்த பெரிய தாவலில் நீங்கள் பல நோடுகளை உள்ளடக்குவீர்கள் எனவே நீங்கள் செய்யும் மறு செய்கைகளின் எண்ணிக்கை குறையும் எனவே இது லீனியர் ஸ்பேஸை எடுத்துக்கொள்வது அர்த்தத்தில் நன்றாக இருக்கிறது மேலும் இது தற்போது உகந்த செலவைக் கொடுக்கிறது இது DFID யின் நீட்டிப்பாகும் அந்த அர்த்தத்தில் இது விளிம்பில் செலவு மற்றும் ஹூரிஸ்டிக்செயல்பாடு மற்றும் இந்த உண்மையைப் பயன்படுத்துகிறது இந்த அல்காரிதம்ஸ் பற்றி எது நன்றாக இல்லை என்பது அசல் அல்காரிதம்ஸ் பற்றி நன்றாக இருந்ததில்லை இது ஒரு குருட்டு அல்காரிதம்ஸ் இப்போது நிச்சயமாக அது ஈர்க்கும் ஒரு எல்லையைத் தக்க வைத்துக் கொள்கிறது இது ஹீரிஸ்டிக்செயல்பாட்டால் தீர்மானிக்கப்படுகிறது அது அறியப்படாதது இது ஒரு இலக்கை நோக்கி நகராது அதனால்தான் முதல் பட்டியலில் சிறந்த முதல் தேடலுடன் தொடங்கினோம் அதனால்தான் முதல் பட்டியலில் ஹீரிஸ்டிக் செயல்பாட்டைப் பயன்படுத்தினோம் ஆனால் இது ஹீரிஸ்டிக் செயல்பாட்டைப் பயன்படுத்தவில்லை இந்த எல்லையை தீர்மானிக்க மட்டுமே இது ஹீரிஸ்டிக் செயல்பாட்டைப் பயன்படுத்துகிறது அடுத்த வகுப்பில் ஹீரிஸ்டிக்செயல்பாட்டைப் பயன்படுத்தும் மற்றொரு மாறுபாட்டைப் பார்ப்போம் மேலும் இது லீனியர் ஸ்பேஸ் அல்காரிதம்ஸ் ஆகும் அந்த அல்காரிதம்ஸ் ரிச்சர்ட் கோர்ஃப் அவர்களால் வழங்கப்பட்டது ஒருவேளை நீங்கள் இது சொல்வது போன்ற அந்த சிறிய விஷயத்தைப் பற்றி சிந்திக்க விரும்பினால் இது பின் கண்காணிப்புடன் மலை ஏறும் என்ற அந்த வழிகளில் நாம் சிந்திக்க முடிந்தால் இந்த அல்காரிதம்ஸ் மலை ஏறுதல் போன்றது ஆனால் பின்னால் தடமறிய அனுமதிக்கப்படுகிறது அடிப்படையில் பின்னர் மற்றொரு பாதையை முயற்சிக்கவும் அதாவது அதற்கு அதிவேக இடம் இருக்காது இது எப்போதும் ஒரே வழியில் ஒரே பாதையில் இருக்கும் அடுத்த வகுப்பில் அந்த அல்காரிதம்ஸ் பற்றி பார்ப்போம் பின்னர் இந்த நூற்றாண்டில் வந்த சில சமீபத்திய அல்காரிதம்ஸ்களான ஸ்பேஸ் சேமிப்பு அல்காரிதம்ஸ் பற்றி பார்ப்போம் அவைகள் மிகவும் சுவாரஸ்யமானவை என்று நான் சொல்வேன் இத்துடன் இந்த வகுப்பை நான் முடித்துக் கொள்கிறேன்